உந்தம் வெப்பம் மற்றும் செறிவு எல்லை அடுக்குக்கு இடையே உள்ள உறவு மேலும் இது உண்மையில் மிக மிக அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியில் அமைந்துள்ளது இது மன்ஹெய்ம் என்ற நகரம் ஆகும் Mannheim அது அமைந்துள்ள ஒரு இடம் இது ஒரு மிகப் பெரிய நகரம் மற்றும் இது ஆச்சரியமாக இருக்கிறது அதை அவர்கள் எவ்வாறு பராமரிக்க முடிகிறது என்பது 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது உலகில் ஒரு வெடிப்பு கூட ஏற்படாத ஒரே ஆலை அதுதான் என்று அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது இது ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது அவர்களால் முடியும் என்று அர்த்தம் அவர்கள் தங்கள் செயல்முறைகள் மிகவும் நன்றாகப் புரிந்து கொள்ளப்படுவதையும் அவர்களின் செயல்முறைகள் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் உறுதிசெய்துள்ளனர் இந்தப் பாடத்திட்டத்தில் நாம் கற்றுக்கொண்ட போக்குவரத்து செயல்முறைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதை நன்றாகப் புரிந்துகொள்கிறார்கள் அவர்களின் செயல்முறையை அவர்களால் மிக நன்றாகக் கட்டுப்படுத்த முடிகிறது அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொழில்துறையில் ஒரு சிறிய விபத்து கூட இல்லை என்று கேட்பது மிகவும் அசாதாரணமானது து 15 சதுர கிலோமீட்டர் தாவரமாகும் அந்த இடத்தைச் சுற்றி எங்கும் இருப்பவர் எனவே வெளிப்படையாக அவர்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறை பொதுமக்களுக்காக ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் ஞாயிறு என்று நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலை அவர்கள் வெளியில் இருந்து வரும் அனைவருக்கும் ஒரு திறந்த சுற்றுப்பயணத்தை வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் ஃபிராங்ஃபர்ட் ஸ்டட்கார்ட் ஆகிய இடங்களில் இருந்தாலும் உண்மையில் அந்தப் பக்கமாகச் சுற்றி வரும் எவரும் இந்த இடங்களில் ஏதேனும் ஒரு அரை மணி நேர ரயில் பயணம்தான் எனவே நீங்கள் இந்த ஆலைக்கு சென்று பார்க்க வேண்டும் மேலும் இது மிகவும் இனிமையான அனுபவம் எனவே நாங்கள் வெப்பச்சலனம் பற்றி விவாதித்தோம் எனவே நாம் கொஞ்சம் நாம் கொஞ்சம் சிறிது பிடிக்கவும் பின்னர் மேலும் தொடரவும் எனவே இந்த பரிமாணமற்ற அளவுகளில் சிலவற்றைக் கவனிப்பதன் மூலம் நிறுத்தினோம் வெவ்வேறு போக்குவரத்து செயல்முறைகளுக்கு இடையிலான ஒப்புமையை நாங்கள் விவாதித்து வருகிறோம் எனவே நாங்கள் நுசெல்ட் எண்ணை வரையறுத்துள்ளோம் என்று கூறினோம் யாருக்காவது நினைவிருக்கிறதா மாணவர் மாணவர் hL by k அது என்ன மாணவர் இது கழித்தல் இல்லை இது இல்லை இது நேர்மறை அளவு Student மாணவர் இது அது என்ன இது எல்லையில் உள்ள சாய்வு நான் இடைமுகம் என்று சொல்ல வேண்டும் இது இடைமுகத்தில் உள்ள சாய்வை பிரதிபலிக்கிறது இதேபோல் நாம் எழுதலாம் மற்றும் அது இடைமுகத்தில் உள்ள சாய்வு செறிவு சாய்வு ஆகும் Cf பற்றி என்ன இது 2 ஆல் rho Usquare மூலம் tau ஆகும் அது எப்படி இருக்கும் மாணவர் இது 2 ஆல் ரெனால்ட்ஸ் எண் பெருக்கப்படுகிறது மாணவர் இது பிறகு இதையும் விகிதமாக வரையறுத்தோம் நுசெல்ட் எண் என்பது ஒரு விகிதமா மாணவர் சரி எனவே இது இடைமுகம் முழுவதும் வெப்பச்சலனத்திற்கு எதிர்ப்பால் வகுக்கப்படும் திரவத்தில் உள்ள கடத்தல் எதிர்ப்பாகும் ஏனெனில் நீங்கள் உண்மையில் இடைமுகம் முழுவதும் போக்குவரத்தைப் பார்க்கிறீர்கள் இதேபோல் ஷெர்வுட் எண்ணுக்கு ஒரு வரையறை இருக்க முடியும் நாங்கள் அதைப் பெற மாட்டோம் அது எப்படியும் ஒத்ததாக இருக்கிறது ப்போது நசெல்ட் எண்ணின் செயல்பாட்டு வடிவம் என்ன என்றும் சொன்னோம் வெப்பநிலை Tstar பரிமாண வெப்பநிலை என்பது xstar இன் செயல்பாடாகும் இது எல்லை அடுக்கின் வலதுபுறத்தில் உள்ள நிலையாகும் எனவே இது ரெனால்ட்ஸ் எண் பிராண்டல் எண் மற்றும் பொதுவாக நிலையானதாக இருக்கும் அழுத்தம் சாய்வு உங்களுக்குத் தெரிந்தால் எனவே நிஸ்ஸட் ரெனால்ட்ஸ் எண் xstar பிராண்டல் எண் மற்றும் dPstar மூலம் dxstar ஆகியவற்றின் செயல்பாடாக இருக்கும் இது எல்லையில் மதிப்பிடப்படுவதால் நீங்கள் முதல் வழித்தோன்றலை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே இது 0 க்கு சமமான ystar இல் dTstar ஆல் dTstar ஐத் தவிர வேறில்லை எனவே Nusselt எண் இனி ஒரு செயல்பாடு y நிலை அல்ல இது x நிலையின் நிலை மற்றும் இடைமுகத்தில் உள்ள சாய்வில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் ystar சமம் 0 மாணவர் இன்று நாம் என்ன பார்க்கப் போகிறோம் இதுவரை நாம் எந்த சமன்பாட்டையும் தீர்க்கவில்லை கேள்வி என்னவென்றால் சமன்பாட்டை தீர்க்காமல் மேலும் நுண்ணறிவுகளைப் பெற முடியுமா நாம் அவற்றை இறுதியில் தீர்க்க வேண்டும் ஆனால் ஆளும் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கு முன் முடிந்தவரை அதிகமான தகவல்களைப் பிரித்தெடுக்க முயற்சிப்போம் எனவே முதல் கவனிப்பு பிராண்டல் எண் பிராண்டல் எண் என்பது ஆல்பாவின் மேல் nu விகிதமாகும் இது வெப்பப் பரவல் மூலம் வகுக்கப்படும் உந்தப் பரவல் ஆகும் இவை அனைத்தும் எல்லை அடுக்கில் நடக்கின்றன என்பதை இப்போது கவனிக்கவும் எனவே நீங்கள் எல்லை அடுக்கின் செயல்முறைகளை வகைப்படுத்துவதைப் பார்க்கிறீர்கள் எனவே வேக பரவல் மற்றும் வெப்ப பரவல் அவை எப்படியாவது தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அவை டெல்டாவுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் டெல்டா என்றால் என்ன டெல்டா என்பது எல்லை அடுக்கு தடிமன் எனவே அனைத்து செயல்முறைகளும் எல்லை அடுக்கில் நிகழ்கிறது வேக பரவல் மற்றும் அது எல்லை அடுக்கு தடிமன் மற்றும் வெப்ப பரவலானது வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் ஆகியவற்றின் செயல்பாடாக இருக்க வேண்டும் ஏனெனில் அதுதான் களம் இந்த இரண்டு செயல்முறைகளும் நிகழ்கின்றன எனவே இது பொதுவான செயல்பாட்டு வடிவம் அந்த n என்னவென்று எங்களுக்குத் தெரியவில்லை இப்போது நாம் ஏன் இணைப்பின் வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதிக்கிறோம் என்பதைக் கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே உந்த எல்லை அடுக்கு மற்றும் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் அளவுகளின் விகிதம் n இன் சக்திக்கு Prandtl எண்ணாக இருக்கும் என்று கருதுவது பாதுகாப்பானது உங்களில் சிலர் ஏற்கனவே செய்ததில் அந்த n என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆய்வகத்தில் இந்த லேமினார் மற்றும் கொந்தளிப்பான திரவ பரிசோதனையை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் எனவே அடுக்கு என்றால் என்ன என்று பார்க்கப் போகிறோம் இதேபோல் n இன் சக்திக்கு டெல்டாக்கை ஷ்மிட் எண்ணாக வெளிப்படுத்தலாம் எனவே இதுவும் உங்களுக்கு அளிக்கிறது எல்லை அடுக்கு தடிமனை ஒப்பிடுவதற்கான ஒரு பொறிமுறையை வழங்குகிறது பொறிமுறையை வழங்குவதை வழங்குகிறது அல்லது எல்லை அடுக்கு தடிமன்களை ஒப்பிடுவதற்கான முறையை வழங்குகிறது மேலும் இங்கே சரியானது எனவே உடனடியாக நாம் இந்த இரண்டின் விகிதத்தை எடுக்க முடியும் என்று வரையறுக்கலாம் n ஷ்மிட் எண்ணின் சக்திக்கும் n இன் ஆற்றலுக்கும் பிராண்டல் எண்ணை சொல்ல முடியும் எனவே அது டெல்டாட் மூலம் டெல்டாக் ஆகும் நீங்கள் எண்களை சரியாகப் பெறுவதை நாங்கள் உறுதிசெய்கிறோம் எனவே இது லூயிஸ் எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது அடிப்படையில் 1 ஆல் லூயிஸ் எண் வரையறுக்கப்பட்டால் ஷ்மிட் பிராண்ட்ட்ல் எண்ணால் வகுக்கப்படுகிறது எனவே லூயிஸ் எண் எனப்படும் எண்ணை வரையறுத்தால் லூயிஸ் எண்ணுக்கான வரையறை என்னவாக இருக்கும் ப்ராண்ட்ட்ல் என்பது வெப்பப் பரவல் மூலம் உந்தம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது எனவே லூயிஸ் எண் வெகுஜன பரவல் மூலம் வெப்பமாக இருக்கும் அதைப் பார்ப்பது எளிது எனவே லூயிஸ் எண் என்பது உந்தம் டிஃப்யூசிவிட்டி என்பது மாஸ் டிஃப்யூசிவிட்டியால் வகுக்கப்படுகிறது வெப்பப் பரவலால் பெருக்கப்படுகிறது எனவே அது DAB ஆல் ஆல்ஃபாவாக இருக்கும் இதில் ஆல்பா என்பது நீங்கள் கருதும் திரவத்தின் வெப்பப் பரவல் மற்றும் DAB என்பது குறிப்பிட்ட நீரோடையில் பரவும் இனங்களின் சமமான நிறை பரவல் ஆகும் எனவே உண்மையில் நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் நீங்கள் பிளாட் பிளேட்டைப் பார்ப்பதால் பிளேட்டின் நீளத்தின் அடிப்படையில் லூயிஸ் எண் பிராண்ட்டல் எண் ஷ்மிட் எண் மற்றும் ரெனால்ட்ஸ் எண் நீங்கள் எப்போதும் மற்ற வடிவவியலைக் கருத்தில் கொள்ளலாம் எனவே இந்த நான்கு எண்கள் அடிப்படையில் மூன்று வெவ்வேறு போக்குவரத்து வழிமுறைகளின் பரவலான பண்புகளை வகைப்படுத்துகின்றன இவை அனைத்தையும் நீங்கள் ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கான வழியைப் பெறுவீர்கள் அதாவது அவற்றில் ஒன்று உங்களுக்குத் தெரிந்தால் ரெனால்ட்ஸ் எண் உங்களுக்குத் தெரிந்தால் வெப்பப் போக்குவரத்துக்கும் வெகுஜனப் போக்குவரத்து செயல்முறைகளுக்கும் இடையே சில தொடர்பு இருக்க வேண்டும் இந்த எண்கள் ஒவ்வொன்றும் பிராண்டல் ஷ்மிட் மற்றும் ரெனால்ட்ஸ் எண் அவை ஒவ்வொரு போக்குவரத்து செயல்முறைகளையும் சுயாதீனமாக வகைப்படுத்துகின்றன எனவே இது வெப்பப் போக்குவரத்து அல்லது வெப்பப் போக்குவரத்து செயல்முறைகளை வகைப்படுத்துகிறது இது வெகுஜன போக்குவரத்து செயல்முறையை வகைப்படுத்துகிறது மேலும் இது வேகமான போக்குவரத்து செயல்முறையை வகைப்படுத்துகிறது இப்போது இந்த மூன்று போக்குவரத்து செயல்முறைகளுக்கும் நாங்கள் எழுதிய ஆளும் சமன்பாடுகள் எல்லை அடுக்கு தோராயத்தை அறிமுகப்படுத்தினால் அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அவை அனைத்தும் ஒரே மாதிரியான சொற்களைக் கொண்டுள்ளன அவை கடத்தல் காலத்தைக் கொண்டுள்ளன அவை ஒரு பரவல் காலத்தைக் கொண்டுள்ளன மேலும் வேக எல்லை அடுக்கு சமன்பாடு ஒரு மாறிலியைக் கொண்டுள்ளது இது அழுத்தம் சாய்வு ஆகும் எனவே செயல்பாட்டு வடிவம் எனவே தீர்வுக்கான செயல்பாட்டு வடிவம் ஒத்ததாக இருக்க வேண்டும் எனவே இதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் இது ஒரே மாதிரியானதல்ல ஏனெனில் உந்த எல்லை அடுக்கு சமன்பாடு செறிவு மற்றும் வெப்பநிலையை சார்ந்து இருக்காது அதே சமயம் செறிவு மற்றும் வெப்ப எல்லை அடுக்கு சமன்பாடு வேகத்தை சார்ந்தது இருப்பினும் அவற்றின் செயல்பாட்டு வடிவம் ஒன்றுதான் எனவே நீங்கள் பெறும் தீர்வின் செயல்பாட்டு வடிவத்தை நீங்கள் பெறும் தீர்வு அவை ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்க வேண்டும் அதாவது செயல்முறைகளில் ஒன்று வகைப்படுத்தப்பட்டால் மற்ற இரண்டு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது எனவே செயல்பாட்டு வடிவம் ஒரே மாதிரியாக இருப்பதால் என்றும் அர்த்தம் எனவே போக்குவரத்து செயல்முறைகளில் ஒன்று வகைப்படுத்தப்பட்டால் அவற்றில் ஒன்றை எவ்வாறு தீர்ப்பது என்று எனக்குத் தெரிந்தால் நான் செயல்பாட்டு வடிவத்தைக் கண்டுபிடித்தேன் இந்த பரிமாண எண்களைக் கண்டறிந்தேன் பின்னர் நான் முடித்துவிட்டேன் மற்ற இரண்டிற்கும் தீர்வுகளைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இந்த பண்புதான் எல்லை அடுக்கு ஒப்புமை என்ற கருத்துக்கு வழிவகுக்கிறது எனவே செயல்பாட்டு வடிவம் ஒத்ததாக இருப்பதைக் கவனிப்பதன் மூலம் இந்த மூன்று போக்குவரத்து செயல்முறைகளை எவ்வாறு தொடர்புபடுத்துவது என்பதை நாங்கள் அடையாளம் காணப் போகிறோம் எனவே அவற்றில் ஒன்றை வகைப்படுத்துவதன் மூலம் மீதமுள்ளவற்றை வகைப்படுத்த முடியும் எனவே டெல்டாவை டெல்டாட் என்று நாங்கள் சொன்னோம் இது எல்லை அடுக்கு தடிமன்களின் விகிதமாகும் இது பிராண்டல் எண்ணாக n இன் சக்தியுடன் அளவிடப்படுகிறது எனவே குறிப்பாக ரெனால்ட்ஸ் செய்த வேலை காரணமாக நிறைய சோதனைகள் நடந்துள்ளன டிஎக்ஸ்ஸ்டார் என்ற செயல்பாட்டு வடிவம் எப்படியாவது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் காட்டினார் உண்மையில் எதிர்கால விரிவுரைகளில் நாங்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளை எடுக்கும்போது நீங்கள் பெறும் அளவைக் காண்போம் n இன் சக்திக்கு Prandtl எண்கள் எனவே இது சில செயல்பாடாக ப்ராண்ட்டல் எண்ணால் n இன் சக்திக்கு பெருக்கப்படுகிறது மேலும் உண்மையில் எல்லை அடுக்கு தடிமன் விகிதம் n இன் சக்திக்கு பிராண்டட்ல் எண்ணாக செதில்களாக இருப்பதைக் கவனிப்பதன் காரணமாக இது உள்ளது மாணவர் சார் இதில் இது இப்போது மிகவும் ஹூரிஸ்டிக் என்று தோன்றலாம் ஆனால் அடுத்தடுத்த விரிவுரைகளில் கிட்டத்தட்ட அனைத்து வடிவவியலும் மற்றும் நீங்கள் கருதும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் வழக்கமாகப் பெறும் அளவுகோலாக இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இப்போதைக்கு இது நமக்குக் கிடைக்கும் அளவுகோல் என்று வைத்துக்கொள்வோம் அளவிடுதல் கருதி உண்மையில் பின்னர் வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு இது சோதனை ரீதியாக சிறப்பாகக் காட்டப்பட்டுள்ளது எனவே சில நல்ல அழகான பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன அங்கு இந்த வகையான அளவிடுதல் பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு சோதனை ரீதியாக கவனிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இதில் இது இப்போது மிகவும் ஹூரிஸ்டிக் என்று தோன்றலாம் ஆனால் அடுத்தடுத்த விரிவுரைகளில் கிட்டத்தட்ட அனைத்து வடிவவியலும் மற்றும் நீங்கள் கருதும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் வழக்கமாகப் பெறும் அளவுகோலாக இருப்பதைக் காண்பீர்கள் ப்போதைக்கு இது நமக்குக் கிடைக்கும் அளவுகோல் என்று வைத்துக்கொள்வோம் அளவிடுதல் கருதி உண்மையில் பின்னர் வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு இது சோதனை ரீதியாக சிறப்பாகக் காட்டப்பட்டுள்ளது எனவே சில நல்ல அழகான பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன அங்கு இந்த வகையான அளவிடுதல் பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு சோதனை ரீதியாக கவனிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே இதேபோல் நீங்கள் யூகிக்கலாம் எனவே நஸ்ஸெல்ட் எண்ணை எல் மூலம் எல் மூலம் kf என்று கூறினோம் எனவே நான் இதை வேறு பெயரிடலைப் பயன்படுத்த வேண்டும் என நான் அழைத்தால் அது சில செயல்பாட்டு வடிவத்தால் வழங்கப்படுகிறது நான் அதை g1 என்று அழைக்கிறேன் எனவே xstar ReL மற்றும் Prandtl எண் எனவே அது dxstar ஆல் dPstar ஆக n இன் சக்திக்கு Prandtl எண்ணாக அளவிடப்படுகிறது எனவே செயல் வடிவம் பிராண்டட்ல் எண்ணை n இன் சக்திக்கு அளவிடுவதால் செயல்பாட்டு வடிவத்தில் ஒரு தனி நிறுவனமாக வெளியேறுகிறது நாம் நுசெல்ட் எண்ணை சில செயல்பாடு g1 இல் எழுத முடியும் x ஸ்டாரின் செயல்பாடாக இருக்கும் இது x நிலை மற்றும் ரேனால்ட்ஸ் எண் மற்றும் சில அழுத்தம் சாய்வு பிராண்டல் எண்ணால் n இன் சக்திக்கு பெருக்கப்படுகிறது எனவே dxstar மூலம் dPstar நிலையானது என்று நான் கருதினால் அதைச் சொல்வது நியாயமான விஷயம் எனவே நஸ்ஸெல்ட் எண்ணை xstar ReL என்று n இன் சக்திக்கு Prandtl இல் எழுதலாம் இதேபோல் ஷெர்வுட் எண் n இன் சக்திக்கு ஷ்மிட் எண்ணால் பெருக்கப்படும் அதே செயல்பாட்டு வடிவ xstar ஆக இருக்கும் என்று நாம் கூறலாம் ஏதாவது கேள்வி ஏனெனில் எல்லை அடுக்கின் வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெகுஜன போக்குவரத்து ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை வேக எல்லை அடுக்குக்கு உராய்வு குணகம் என்று சொன்னோம் எனவே இந்த மூன்றையும் நான் தொடர்புபடுத்தப் போகிறேன் என்றால் அது 2 ஆல் ரெனால்ட்ஸ் எண்ணால் அதே செயல்பாட்டு வடிவத்தில் g1 ஆக xstar ReL ஆக வழங்கப்படுகிறது மாணவர் ஐயா எப்படி என்னவென்று எனக்கு எப்படித் தெரியும் மாணவர் ஐயா எப்படி இந்த செயல்பாட்டு வடிவம் வெறும் g1 ஆக இருக்கும் இப்போது காரணம் நீங்கள் மாதிரி சமன்பாடுகளை நினைவில் வைத்துக் கொண்டால் பரவல் காலத்தின் முன் நீங்கள் பெறும் அளவிடுதல் உந்தச் சமன்பாடு 1 by ReL ஆகவும் வெப்பப் போக்குவரத்து சமன்பாட்டில் 1 by ReL ஆக 1 ஆகவும் இருப்பதைக் காண்பீர்கள் Prandtl எண் அதனால்தான் மற்றும் வெகுஜன போக்குவரத்து சமன்பாட்டில் 1 ReL ஆல் 1 ஆக ஷ்மிட் எண்ணாக இருக்கும் அதனால்தான் செயல்பாட்டு வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இப்போது நாம் இந்த செயல்பாட்டு வடிவங்களை தொடர்புபடுத்தலாம் எனவே g1 xstar ReL என்று சொன்னோம் எனவே அது சமமாக இருக்க வேண்டும் Cf ReL 2 ஆல் இருக்கும் மேலும் Prandtl எண் மற்றும் Schmidt எண் ஒன்று என்று வைத்துக்கொள்வோம் பிராண்டல் எண் மற்றும் ஷ்மிட் எண் எப்போது ஒன்றாக இருக்க முடியும் மாணவர் அது எப்போது முடியும் நீங்கள் எப்போது டெல்டா மற்றும் டெல்டாவை வைத்திருக்க முடியும் எனவே பிராண்டல் எண் ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது அது ஆல்பா மூலம் nu என்பதை நினைவில் கொள்கிறீர்களா எனவே வெப்பப் பரவல் மூலம் வேகப் பரவல் எனவே இதுவே உந்தப் பரவல் பரவல் என்பது வெப்பப் பரவலுக்கு கிட்டத்தட்ட சமம் அப்படியென்றால் எந்த வகையான அமைப்புகளில் வேகப் பரவல் மற்றும் வெப்பப் பரவல் சமமாக இருக்கும் இப்போது உந்தப் பரவல் வெப்பப் பரவல் மற்றும் நிறை பரவல் என்று சொல்லலாமா நான் சொன்னேன் ஷ்மிட் எண்ணும் 1க்கு சமம் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் Schmidt எண் 1க்கு சமம் என்று சொல்கிறேன் இது nu ஆல் D யாருக்காவது தெரியுமா ஏதாவது உதாரணம் வெப்ப பரவல் மற்றும் வெகுஜன பரவல் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் போது அது சாத்தியமாகும் உங்களிடம் மிக மிக மெல்லிய வாயு ஓட்டம் இருக்கும்போது அது நீர்த்த வாயுக்கள் ஆகும் எனவே இந்த மெல்லிய வாயு நீரோட்டத்தின் பண்புகளை நீங்கள் அளந்தால் இந்த மூன்று உந்தம் டிஃப்யூசிவிட்டி கிட்டத்தட்ட சமமானது அவை சரியாக ஒரே மாதிரியானவை அல்ல ஆனால் அவை கிட்டத்தட்ட சமமானவை எனவே அந்த சமயங்களில் ஷ்மிட் எண் மற்றும் பிராண்டல் எண் கிட்டத்தட்ட 1க்கு சமமாக இருக்கும்